எனவே சில எடுத்துக்காட்டுகள் எடுப்பதற்கு முன் தொடர் கெப்பாசிட்டர் களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் நாம் என்ன படித்தோம் நாம் சில சுவாரஸ்யமான விஷயங்களைக் காண்போம் எனவே தொடர் கெப்பாசிட்டர் எஸ்சி உங்கள் பவர் இழப்பு கெப்பாசிட்டர் இல்லாமல் பவர் இழப்பு உள்ளது தொடர் மின் கெப்பாசிட்டர் உடன் தொடர் கெப்பாசிட்டர் இல்லாமல் நீங்கள் இவ்வாறு அழைக்கிறீர்கள் உண்மையில் இது வோல்டேஜ் ன் அளவின் வர்க்கத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது மற்றும் வி சி வர்க்கத்திற்கு எதிர்விகிதத்தில் உள்ளது Ploss Ploss V2VC2 கெப்பாசிட்டர் V இல்லாமல் Ploss எழுதுகிறேன் அது 0 95 இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் கெப்பாசிட்டர் உள்ளபோது P loss 1 0 கிடைத்தது இது ஒரு புரிதல் மட்டுமே அதாவது தொடர் கெப்பாசிட்டர் உடன் P loss என்பது 0 95 வர்க்க வோல்டேஜ் சமமாக இருக்கும்மற்றும் தொடர் கெப்பாசிட்டர் இல்லாமல் உங்கள் Ploss தலைகீழ் விகிதாசாரமாக இருப்பதால் அதனால் தான் இவ்வாறு எழுதுகிறேன் Ploss 0 9521× Ploss எனவே 0 எனவே 0 எனவே தொடர் கெப்பாசிட்டர் இல்லாமல் இந்த மதிப்பு மற்றும் தொடர் கெப்பாசிட்டர் உடன் இந்த மதிப்பு வரும் எனவே இந்த விஷயத்தால் பெருக்கப்பட்டது இதன் பொருள் தொடர் கெப்பாசிட்டர் மின் இழப்பை குறைக்கிறது இது எளிய உதாரணம் அதனால்தான் எஸ்சி இல்லாமல் எஸ்சி உடன் p loss இந்த சூத்திரத்தை நாம் பெற்றுள்ளோம் இது ஏனெனில் இது வோல்டேஜ் ன் அளவை மேம்படுத்துகிறது இது தொடர் கெப்பாசிட்டர்க்கு ஆகும் நாம் ஷன்ட் கெப்பாசிட்டர்க்கு கரண்ட் id jiq பின்னர் அதன் அளவு id2iq2 க்கு சமம் அதாவது இது I2 id2iq2 க்கு சமம் மற்றும் ரியல் பவர் இழப்பு பெருக்கப்படுகிறது எனவே ரியல் பவர் r பெருக்கல் I2 என்பது rid2riq2 க்கு சமம் இது rid2 riq2 சமம் இந்தப் பகுதியை நாம் அழைக்கிறோம் நீங்கள் அதை d அச்சு கூறுகள் என்று அழைத்தால் இந்த பகுதி Pd என்றும் இந்த பகுதி Pq என்றும் அழைக்கிறோம் எனவே இந்த ஷன்ட் கெப்பாசிட்டர்யை அங்கே வைத்தால் மின்னோட்டம் id j வருகிறது இதன் I′2 அளவு பின்னர் id2iq ic2 ஆக இருக்கும் எனவே அதன் பவர் இழப்பு rI′2 ஆக இருக்கும் 2rid2riq ic2 க்கு சமம் இது நேரடியாக மின் இழப்பைக் குறைக்கிறது மின்னோட்டத்தின் ரியாக்டிவ் பகுதி மின் இழப்பைக் குறைக்கிறது எனவே இந்த பகுதியை நான் உங்களுக்கு iq என்று சொன்னேன் நீங்கள் iq ஐ ic சமமாக செய்தால் இந்த பகுதி 0 ஆக இருக்கலாம் ஆனால் இது பகுதி கிட்டத்தட்ட மாறாமல் இருக்கும் எனவே இந்த இழப்பு நேரடி அச்சாக சுற்றில் இருக்கும் இதேபோல் நீங்கள் x ஐ பெருக்கினால் ரியாக்டிவ் பகுதி xid2 இருக்கும் ஆனால் இந்த பகுதி xiq ic2 ஐ மறைந்து இருக்கும் எனவே இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஷன்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ன் அளவை மேம்படுத்தவில்லை எனவே அதே தத்துவத்தை Ploss முழு வடிவத்தில் எழுதுங்கள் வோல்டேஜ் யை ன் அளவின் வர்க்கத்திற்கு நேர்மாறான விகிதாச்சாரம் எனவே இது கெப்பாசிட்டர் இல்லாமல் வோல்டேஜ்V0 அளவு என்று கருதினால் கெப்பாசிட்டர் உடன் இது உங்கள் Vsht என்று அழைக்கப்படுகிறது ஷன்ட் கெப்பாசிட்டர்யில் வோல்டேஜ் யை ன் ங்கள் மேம்படுவதால் இது உங்கள் V0 உதாரணமாக 0 95 V0 சமம் என்று சொல்லுங்கள் மற்றும் உங்கள் ஷன்ட் கெப்பாசிட்டர்யின் காரணமாக உங்கள் Vsh வோல்டேஜ்0 97 மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே 0 952 0 972 விட குறைவாக இருக்கும் அதாவது 1 ஐ விட குறைவாக இருக்கும் அதாவது ploss என்பது ஒன்றுக்கு குறைவானது 0 9 ஏதாவது எனவே அந்த வழக்கில் கெப்பாசிட்டர் காரணமாகவும் வோல்டேஜ் மின்பவர் இழப்பும் ஓரளவுக்கு ந்துள்ளது ஏனெனில் 1 க்கும் குறைவான மதிப்பு ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விநியோக அமைப்பில் பெரிய நெட்வொர்க் இருந்தால் சில முனைகள் வோல்டேஜ் யை ன் த்தை அனுப்பும் சில முனைகள் பெறுவது இறுதி வோல்டேஜ் யை ன் த்தை அனுப்புவதை விட சற்றே அதிகம் இதுவும் நடக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய நெட்வொர்க்கில் 2 3 முனைகள் இருந்தால் நடக்கலாம் ஷன்ட் கெப்பாசிட்டர் உங்கள் வோல்டேஜ் யை ன் அளவை மேம்படுத்துகிறது எனவே இது இழப்புகளையும் குறைக்கிறது ஆனால் தொடர் கெப்பாசிட்டர் போல் இல்லை ஏனெனில் தொடர் கெப்பாசிட்டர் வழக்கு இந்த வோல்டேஜ் யை ன் உயர்வு மிக அதிகமாக உள்ளது எனவே இவை தொடர் கெப்பாசிட்டர் பக்க கெப்பாசிட்டர்யின் சில பொதுவான யோசனைகள் இப்போது உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே 700 kVA சுமை 65 பவர் காரணி என்று கருதுங்கள் cos 𝜃 0 65 இது 92 அதாவது 92 க்கு பவர் காரணி மேம்படுத்த விரும்பப்படுகிறது பின்வரும் கெப்பாசிட்டர் அளவைத் தீர்மானிக்கவும் அடுத்த உயர் தர கெப்பாசிட்டர் அளவு பயன்படுத்தப்பட்டால் இதன் விளைவாக வரும் பவர் காரணி என்னவாக இருக்கும் உண்மையில் சந்தையில் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டர்யான 337 கிலோ VAr அல்லது 425 அல்லது 23 கிலோ VAr அல்லது 405 கிலோ VAr ஐக் கேட்டால் அது கிடைக்காது 25 கேவிஏஆர் 50 கிலோ கேவிஆர் 65 கிலோ விஏஆர் பின்னர் 100 கிலோ விஏஆர் 200 கிலோ விஏஆர் போன்ற சில தரமான கெப்பாசிட்டர்கள் சந்தையில் கிடைக்கின்றன நீங்கள் 75 கிலோ VAr ஐ எடுத்துக் கொண்டால் சில நேரங்களில் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால் 125 கிலோ VAr 150 கிலோ VAr பயன்படுத்தவும் எனவே இந்த வழி சேர்க்கை அதனால் 700 kVA சுமை இருந்தால் 0 65 பவர் காரணி 90 சதவீதம் 92 சதவீதம் எனவே 0 எனவே தேவையான கெப்பாசிட்டர் அளவை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் அடுத்த தரநிலை என்றால் என்ன கெப்பாசிட்டர் அளவு தேவை என்றால் அதன் விளைவாக வரும் பவர் காரணி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்கு 331 என்று சில மதிப்பு கிடைத்தது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இது கிடைக்கவில்லை எனவே அருகில் உள்ள மதிப்பீடு 325 நீங்கள் எடுப்பீர்கள் அல்லது 350 எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் 331 உங்கள் விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அந்த புதிய மதிப்பு நீங்கள் பயன்படுத்தினால் பவர் காரணி என்ன என்று பார்க்க வேண்டும் எனவே அந்த வழக்கில் S அது 700 kVA ஆகும் ஆரம்ப பவர் காரணி cos θ1 0 65 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பி என்பது உங்கள் வெளிப்படையான பவர் க்கு இணையானது cos θ1 எனவே S × cos θ1 என்பது 700 × 0 65 க்கு சமம் 455 kW க்கு சமம் எனவே cos θ2 சமன்பாட்டிலிருந்து உள்ளீட்டு பவர் காரணி 0 92 என்று சொல்வதற்கு சமம் cos 2PP2Ql QC212 ஷன்ட் கெப்பாசிட்டர் இல்லாமல் Ql என கணக்கிட முடியும் Ql 700√ 1 0 652 0 76 × 700 532 kVAr இப்போது நீங்கள் இரண்டாவது வழக்கு இது Ql இப்போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் நீங்கள் உங்கள் 0 92 க்கு பவர் காரணியை மேம்படுத்த வேண்டும் எனவே cos θ இங்கே அது 0 92 P என்பது அதே 455 எனவே 4554552532 Qc20

93 QC 338 or 726 kVAr உங்கள் சுமை இந்த Ql 532 kV க்கு சமம் அல்லது QC 726 இது Ql 532 எனவே அது வெளிப்படையான பவர் காரணி அந்த விஷயத்தில் நீங்கள் பெறும் இறுதி வோல்டேஜ் அனுப்பும் இறுதி வோல்டேஜ் யை ன் த்தை விட அதிகமாக இருக்கும் சாத்தியம் உள்ளது நாம் கீழே ஒன்றை எடுத்துக் கொள்வோம் எனவே QC அது 338 kV ஆகும் காரணி 0 92 யாக பராமரிக்கப்படுகிறது ஆனால் 338 kVAr கெப்பாசிட்டர் அளவு சந்தையில் கிடைக்கவில்லை எனவே நிலையான கெப்பாசிட்டர் அளவு QC 350 kV க்கு சமமாக இருக்கலாம் அல்லது அது 25 kVAr 50 kVAr போன்ற கெப்பாசிட்டர் கிடைக்கும் பின்னர் இது 100 kVAr அது போல 200 kVAr கெப்பாசிட்டர் கிடைக்கும் எனவே 350 kVAr கிடைக்கலாம் யாக கிடைக்காது ஆனால் சில சேர்க்கைகள் எனவே நிலையான கெப்பாசிட்டர் 350 kVAr ஆக இருக்கும் அந்த வழக்கில் புதிய பவர் காரணி சமன்பாடு 9 cos θ2 அதே சூத்திரமாக இருக்கும் PP2Ql QC212 ஆனால் QC உங்களுக்கு 338 கிடைப்பதற்கு பதிலாக உங்கள் 350 ஐ எடுக்க வேண்டும் உங்களுக்கு 0 92 கிடைத்தது ஆனால் நீங்கள் உங்கள் 350 ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் 350 ஐ எடுத்துக் கொண்டால் புதியதாக இருக்கும் cos new 4554552532 3502 எனவே இது 0 9284 ஆகும் பவர் காரணி சிறிதளவு முன்னேற்றம் உள்ளது எனவே இது உங்கள் QC இப்போது மற்றொரு விஷயம் QC ஐ கணக்கிடுவதற்கான மற்றொரு சூத்திரம் Ptan θ1 − tan θ2 நாம் மீண்டும் அந்த பவர் முக்கோணத்திற்கு செல்ல வேண்டும் இது உங்கள் பவர் முக்கோணம் எனவே QC என்னவாக இருக்கும் ஆரம்ப பவர் காரணி θ1 அதனால் Q என்பது QC உங்கள் ஆரம்பம் அதாவது இங்கே எழுதுகிறேன் எனவே ஆரம்ப பவர் காரணி θ1 உங்கள் Q QL P tan θ1 பின்னர் புதிய பவர் காரணி உங்கள் θ2 அதாவது நீங்கள் இந்த PB இது A to B என்று அழைக்கிறீர்கள் இந்த ஒன்று எனவே இது Q Tan θ1 க்கு சமம் என்று வைத்துக்கொண்டு PB என்று சொல்லுங்கள் Q′ என்பது உங்கள் P Tan θ2 க்கு சமமான Q′t க்கு சமம் ஆனால் இது உண்மையில் இங்கே இருந்து இங்கே QC ஆகும் இந்த வரைபடத்தில் AB உண்மையில் QC க்கு சமமாக இருக்கும் எனவே AB என்பது AP மைனஸ் PB க்கு சமம் எனவே AB உங்கள் P tan θ1 P tan θ2 க்கு சமம் உண்மையில் இது QC தான் எனவே இது உண்மையில் QC P PAN θ1 P tan θ2 க்கு சமம் டான் θ1 அசல் பவர் காரணி கோணத்தின் தொடுதல் க்கு சமம் tan θ2 என்பது மேம்பட்ட பவர் காரணி கோணத்தின் தொடுதலுக்கு சமம் சூத்திரமும் அதைத் தவிர இதையும் நீங்கள் யாகப் பயன்படுத்தலாம் எனவே cos θ1 0 65 எனவே θ1 49 45 டிகிரி 92 எனவே θ2 23 07 டிகிரி எனவே நீங்கள் டான் எண் 1 ஐ எடுத்துக் கொண்டால் அது டான் 49 45 ஆகும் டிகிரி இது 1 1687 மற்றும் டான் θ2 0 4259 க்கு சமம் எனவே நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள P 450 kW ஐ மாற்றுகிறீர்கள் எனவே QC 455 க்கு சமம் 1 4259 338 kVAr க்கு சமம் நீங்கள் முன்பு பெற்றதை போலவே நீங்கள் Qc ஐ கணக்கிட முடியும் ஆனால் அருகில் உள்ள அளவு 350 ஆகும் அதனால் தான் நீங்கள் 350 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இது க்யூசி கணக்கிடுவதற்கான மற்றொரு வழி இப்போது நான் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறேன் மூன்று கட்ட 500 HP பவர் ஹெச்பி மோட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் 60 ஹெர்ட்ஸில் இயங்குகிறது மற்றும் அதன் வோல்டேஜ் 4160 வோல்ட் ஆகும் இது 4 16 kV ஸ்டார் உடன் இணைக்கப்பட்டுள்ளது தூண்டல் மோட்டார் 88 சதவீதம் முழு சுமை திறன் கொண்டது 0 88 செயல்திறன் மற்றும் பவர் காரணி 0 75 பின்தங்கியிருக்கிறது எனவே இது ஒரு மோசமான பவர் காரணி மேலும் அதை செய்ய விரும்பினால் அது ஒரு பீடர் உடன் 3 கெப்பாசிட்டர் களை இணைப்பதன் மூலம் 0 9 பின்தங்கிய பவர் காரணிக்கு சுமையின் பவர் காரணி சரி செய்யப்படுகிறது சுமை பின்வருவனவற்றை தீர்மானிக்கிறது கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர் மதிப்பீடு ஒவ்வொரு யூனிட்டிலும் கெப்பாசிட்டர்கள் டெல்டா அல்லது நட்சத்திரத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் கொள்ளளவு இவை இரண்டும் எனவே முதலில் நீங்கள் தூண்டலின் உள்ளீட்டு பவர் செயல்திறன் 0 88 மற்றும் ஒரு குதிரை பவர் 0 7457 kW க்கு சமம் எனவே நாம் எப்படி P எழுதுவது 500 குதிரைத்திறன் மற்றும் அது ஒரு குதிரை திறன் 0 7457 kW க்கு சமம் எனவே நான் குதிரை பவர் க்கு 0 7457 கிலோவாட் எழுதுகிறேன் 423 69 kW P500 hp0 69 kW எனவே சரி செய்யப்படாத பவர் காரணியில் மோட்டரின் எதிர்வினை பவர் Q என்பது Ql க்கு சமம் பி டான் θ1 க்கு சமம் என்பதை இப்போது பார்த்தோம் எனவே இது 432 69 × டான் θ1 க்கு சமம் கொடுக்கப்பட்ட cos θ1 0 75 க்கு சமம் எனவே θ1 என்பது cos − 1 0 75 க்கு சமம் நீங்கள் நேரடியாக எழுதுகிறீர்கள் இது உங்களுக்கு புரியும் எனவே உண்மையில் டான் cos − 1 0 75 எனவே இது வருகிறது 373 7 kVAr அது Ql ஆகும் இப்போது மோட்டரின் ரியாக்டிவ் பவர் இப்போது சரிசெய்யப்பட்ட பவர் காரணி 0 9 எனவே cos θ2 9 உங்கள் θ2 க்கு cos − 1 0 9 க்கு சமம் எனவே அதனால்தான் டான் என்று எழுதினேன் அது உண்மையில் 432 69 × டான் காஸ் − 1 0 9 எனவே Q 205 2 kV ஆக மாறும் அல்லது இது உங்கள் இரண்டாவது வழக்கு பின்னர் QC என்றால் என்ன பிறகு QC யின் மதிப்பு என்ன என்பதை கழிக்க வேண்டும் எனவே இது உங்கள் மொத்த Q மற்றும் இது உங்கள் பின் பவர் காரணி மேம்பாடு ஆகும் எனவே ஒன்று அதிலிருந்து கழிக்கவும் நீங்கள் QC மதிப்பு பெறுவீர்கள் எனவே Ql QC 205 2 க்கு சமம் எனவே QC என்பது Ql Q க்கு சமம் நீங்கள் அதை அதிலிருந்து கழிக்கவும் எனவே நீங்கள் 168 5 kV க்கு சமமான QC ஐப் பெறுவீர்கள் அல்லது இது உங்களுக்குத் தேவைப்படும் கெப்பாசிட்டர் ஆகும் இப்போது கெப்பாசிட்டர் களில் ஏற்படும் இழப்புகள் மிகக் குறைவு என்று கருதுங்கள் கெப்பாசிட்டர் எனவே கெப்பாசிட்டர் இன் மதிப்பீடு 168 5 kVAr ஆக இருக்கும் அது கொடுக்கப்பட்ட கெப்பாசிட்டர் இன் மதிப்பை டெல்டா இணைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது நட்சத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கண்டுபிடிக்கிறார்கள் எனவே இது த்ரி பேஸ் லைன் எ பி சி எனவே கெப்பாசிட்டர் கள் டெல்டா இணைக்கப்பட்டு இருப்பதை நாம் எடுத்துக் கொள்கிறோம் எனவே இது ஐசி ஐசி ஐசி மற்றும் இது வரி மின்னோட்டம் ஐஎல் IL காட்டப்பட்டுள்ள டெல்டாவில் கெப்பாசிட்டர் கள் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது மூன்று கட்டம் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் √3 × VL − L × IL எனவே QC க்கு சமம் IL QC√3 × VL − L க்கு சமம் எனவே கியூசி 168 5 அதற்கு சமம் மற்றும் வரிக்கு வரி வோல்டேஜ் 4160 வி எனவே இது உண்மையில் 4 16 கேவி 1000 ஆல் வகுக்கப்பட்டது எனவே QC kVAr இல் எடுத்துக் கொள்கிறோம் எனவே வோல்டேஜ் உண்மையில் கிலோவோல்ட்டை எடுத்துக்கொள்வது எனவே கரண்ட் ஆம்பியர் 23 41 ஆம்பியரில் இருப்பேன் இதுவே உங்கள் சுமை மின்னோட்டம் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் அது ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் கரண்ட் அளவு இப்போது அந்த ஐசி ஐ எல்√3 க்கு சமம் ஏனெனில் அவை சுமை மின்னோட்டம் மற்றும் அவை டெல்டா இணைப்பு எனவே உங்கள் கட்ட மின்னோட்டம் வரி மின்னோட்டம் √3 என்று அழைக்கப்படுகிறது எனவே அது உங்கள் 23 53 ஆம்பியர் ஐசி அதாவது இது கெப்பாசிட்டர் வழியாக பாயும் மின்னோட்டம் எனவே XC என்பது ஒவ்வொரு கெப்பாசிட்டரின் வினைத்திறனும் நாம் XC என்று எழுதலாம் நீங்கள் VL IC ஐ யாக எழுதலாம் எனவே இது ஒரு டெல்டா இணைப்பு எனவே வரி வோல்டேஜ் இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி அர்த்தம் எனவே வரிக்கு வரி வோல்டேஜ் உண்மையில் கெப்பாசிட்டர்யை எப்படி ஈர்க்கிறது எனவே வரிக்கு வரி வோல்டேஜ் கெப்பாசிட்டர் யில் ஈர்க்கப்படுகிறது அதனால்தான் நீங்கள் XC ஐ V IC விற்கு சமமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் எனவே அது உண்மையில் நாம் ஐசி ஆம்பியர் இதை ஒரு வோல்டாக வைக்கிறோம் அப்போது ஓம் கிடைக்கும் எனவே 4160 வோல்ட் 13 53 ஆம்பியருக்கு பதிலாக கேவி 4160 வோல்ட் கிடைக்கும் எனவே அது 307 38 வருகிறது XC என்பது நிச்சயமாக 1ωC க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் இதை நீங்கள் 307 38 க்கு சமமாக இருந்தால் ஒமேகா 2 pi F மற்றும் C 1க்கு சமம் ωXC எனவே நீங்கள் 517 78 μF C மதிப்பைப் பெறுவீர்கள் அதாவது இந்த கொள்ளளவு மதிப்பு மைக்ரோஃபாரட்டில் உள்ளது எனவே இப்போது அது ஸ்டார் உடன் இணைக்கப்பட்ட என்றால் ஐ எல் ஐ சி க்கு சமம் ஒவ்வொரு கட்டத்திலும் IL ஐசி க்கு சமம் நான் அதை இங்கே குறிப்பிட மறந்து விட்டேன் அதனால் தான் நான் இங்கே ஐஎல் என்று எழுதுகிறேன் எனவே கெப்பாசிட்டர் கள் நட்சத்திரத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் ஐசி ஐஎல் க்கு சமம் 23 41 ஆம்பியர் அந்த வழக்கில் நீங்கள் கோட்டை நடுநிலை வோல்டேஜ் யை எடுத்துச் செல்ல வேண்டும் ஏனெனில் இது ஸ்டார் உடன் இணைக்கப்பட்டது எனவே அது உங்கள் V கோடு நடுநிலைக்கு சமமாக இருக்கும் 4160√3 மற்றும் IC க்கு சமம் 23 41 ஆம்பியர் எனவே XC உங்களுக்கு 102 72 கிடைக்கும் எனவே மீண்டும் XC 1ωC க்கு சமம் 102 72 மற்றும் இது 60 ஹெர்ட்ஸ் அமைப்பு எனவே சி 25 82 μF ஆக மாறும் எனவே இதுதான் பிரச்சனை எனவே இது எளிதான ஒன்று ஆனால் நட்சத்திர இணைப்பு மற்றும் டெல்டா இணைப்பு அது என்னவாக இருந்தாலும் R ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் கொள்ளளவு C மதிப்பு வேறுபட்டது ஆனால் எனவே நீங்கள் டெல்டா அல்லது நட்சத்திர இணைப்பிற்கு செல்லுங்கள் உங்கள் விருப்பம் என்று உங்களிடம் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கெப்பாசிட்டரின் டெல்டா இணைப்பு அல்லது நட்சத்திர இணைப்பில் எதைத் தேர்ந்தெடுப்பீர்கள் இந்த காணொளியை கேளுங்கள் காரணத்தைச் சொல்லுங்கள் சிந்தியுங்கள் பதில் விரைவாக எழுத முயற்சிக்காதீர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மற்றும் பதிலளிக்க வேண்டும் இப்போது உதாரணம் 3 ஒரு 2 4 kV ஒற்றை கட்ட சர்க்யூட் 360 kW ஒரு லோடிக்கு பின்தங்கிய காரணி உடன் அளிக்கப்படுகிறது என்று கருதுகிறோம் மற்றும் சுமை மின்னோட்டம் 200 ஆம்பியர் யாக இருந்தால் பவர் காரணியை மேம்படுத்த விரும்புவது பின்வரும் கணக்கீடு மூலம் தீர்மானிக்கபடுகிறது எனவே சரி செய்யப்படாத பவர் காரணி மற்றும் ரியாக்டிவ் லோடு 300 kVAr மதிப்பீடு கொண்ட ஷன்ட் கெப்பாசிட்டர் உடன் புதிய திருத்தப்பட்ட பவர் காரணி கண்டறியவும் எனவே இவை அனைத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் தீர்வு பகுதி a மின் காரணி திருத்தத்திற்கு முன் S1 என்பது V × I க்கு சமம் எனவே 2 4 kV என்பது வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டம் 200 ஆம்பியர் எனவே அது 480 kVA யாக மாறும் எனவே சரி செய்யப்படாத பவர் காரணி cos θ P s1 ஆக இருக்கும் 360 kW கொடுக்கப்பட்டுள்ளது இது 360480 எனவே 0 75 பவர் காரணி சரி செய்யப்படாத பவர் காரணி 0 எனவே நீங்கள் நேரடியாகக் கணக்கிடுவதற்கு பதிலாக Ql ஐ எளிதாக கணக்கிடலாம் நான் S1 × sin cos − 1 0 75 யாக எழுதுகிறேன் எனவே Ql 480 × 0 661 க்கு சமம் அதாவது 317 5 kVAr அது உங்கள் வினை திறனுக்கான சுமை ஆகும் இப்போது 300 kVAr கெப்பாசிட்டரின் நிறுவலுக்குப் பிறகு Q என்பது QL QC ஆக இருக்கும் எனவே 317 5 கழித்தல் 300 எனவே அது வெறும் 17 எனவே சமன்பாடு 9 இலிருந்து cos θ2 புதியது உங்களுக்குத் தெரியும் பவர் காரணி ஷன்ட் கெப்பாசிட்டர் வைத்த பிறகு cos 2PP2Ql QC212 எனவே அந்தந்த மதிப்புகளை மாற்றியமைத்த பிறகு பவர் காரணி ஏறக்குறைய ஒற்றுமையைப் பெறுவோம் அதாவது 0 அடுத்து மற்றொரு உதாரணம் எனவே ஒரு துணை மின் நிலையத்தில் மூன்று கெப்பாசிட்டர் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் 2000 kVA ட்ரான்ஸ்பார்மர் மேலும் அது 7800 என்ற அதிகபட்ச சுமையை வழங்குகிறது kVA ஐ யாக அழைக்கவும் எனவே பின்தங்கியிருக்கும் பவர் காரணி 0 எனவே இது ஒரு நல்ல பவர் காரணி அனைத்து 3 ட்ரான்ஸ்பார்மர் களும் பெயர்ப்பலகை மதிப்பீட்டின் 120 சதவிகித வெப்ப திறனைக் கொண்டுள்ளன இந்த வகையான விஷயத்தைப் பெறும்போதெல்லாம் 120 சதவீத வெப்ப மதிப்பீடு திறன் அதாவது நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இயந்திர வடிவமைப்பிலும் ட்ரான்ஸ்பார்மர் வடிவமைப்பிற்கு அர்த்தம் நீங்கள் இதை வேறு வழியில் எடுத்துக்கொள்வீர்கள் ட்ரான்ஸ்பார்மர் 20 சதவிகிதம் அதிக சுமையை எடுக்க முடியும் எனவே அதன் வெப்ப திறன் 120 ஆக இருக்கும் போது அது வெப்பநிலை உயர்வு பார்வையில் மற்றும் நிறுவல் தோல்வியும் நினைக்க வேண்டும் அதனால் ட்ரான்ஸ்பார்மர் வெப்பம் அதிகபட்சம் 25 ஆக எடுத்துக்கொள்ளலாம் 20 சதவீதம் அதிக சுமை இதன் பொருள் இதுதான் வோல்டேஜ் யை ன் ஒழுங்குமுறையை மேம்படுத்த பீடர் உடன் 1000 கிலோ VAR ஷண்ட் கெப்பாசிட்டர்கள் நிறுவ ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது Vs Vr நீங்கள் மேம்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் ட்ரான்ஸ்பார்மர் வோல்டேஜ் மேம்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் எனவே ட்ரான்ஸ்பார்மர் யின் கூடுதல் சுமை குறைப்பதற்காக வெப்ப திறனை பொறுத்து பீடர் உடன் கூடுதல் கெப்பாசிட்டர்களை நிறுவலாமா வேண்டாமா என்பதைத் தீர்மானிக்கவும் அப்படியானால் உங்கள் கெப்பாசிட்டர் இன் கூடுதல் மதிப்பீடு என்னவாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் 1000 kVAr கெப்பாசிட்டர் கள் நிறுவப்படுவதற்கு முன் P1 S1 cos θ க்கு சமம் θ அது கொடுக்கப்பட்டுள்ளது 89 இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் P 6942 கிலோ வாட்டுக்கு சமம் எனவே Ql S1 sin θ ஆக இருக்கும் எனவே cos 0 89 ஆகும் எனவே sin 0 456 ஆக மாறும் எனவே 7800 × 0 456 அது 3556 8 kVAr ஆகும் எனவே 1000 kVAr கெப்பாசிட்டர் நிறுவப்பட்ட பிறகு Q QL QC ஆக இருக்கும் எனவே இது உங்கள் கியூஎல் சுமை தேவைப்படும் எதிர்வினை சுமை எதிர்வினை பவர் எனவே Q என்பது QL QC க்கு சமமாக இருக்கும் 3556 8 1000 அது 2556 8 kVAr சமன்பாடு 9 இலிருந்து cos θ2 PP2Ql QC212 க்கு சமம் என்பது நமக்குத் தெரியும் எனவே P க்கு 6942 மற்றும் QL QC 2556 8 ஆகும் எனவே 2556 8 வர்க்கம் பவர் 12 எனவே 0 938 எனவே இரண்டாவது வழக்கில் பவர் காரணி ஆரம்பமானது 0 89 இப்போது இந்த 1000 kVAr கெப்பாசிட்டரின் காரணமாக பவர் காரணி மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதனால் திருத்தப்பட்ட வெளிப்படையான பவர் S2 என்பது P cos θ2 க்கு சமம் 69420 938 எனவே 7397 9 kVA அதாவது திருத்தப்பட்ட வெளிப்படையான பவர் 7397 97 ஆகும் எனவே மறுபுறம் டிரான்ஸ்பார்மர் திறன் மூன்று 2000 KVA ட்ரான்ஸ்பார்மர் இருப்பதால் எனவே அது உண்மையில் 2000 × 3 மற்றும் அதிக ஏற்றும் திறன் 1 2 ஆகும் எனவே அது 7200 kVA 2000 × 3 × 1 ஆனால் இங்கே அது 7397 எனவே வோல்டேஜ் யை மேம்படுத்த கெப்பாசிட்டர் நிறுவப்பட்டுள்ளது ஒழுங்குமுறை போதுமானதாக இல்லை ஏனெனில் இது இதை விட குறைவாக உள்ளது எனவே கூடுதல் கெப்பாசிட்டர் நிறுவல் தேவை நாம் மீண்டும் சந்திக்கலாம்